வணக்கம் செக்கியூர் சிஸ்டம் இன்ஜினியரிங் க்கான பாடநெறியில் இந்த வீடியோ விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த குறிப்பிட்ட வீடியோ சொற்பொழிவில் சைடு சேனல் அனாலிசிஸின் சுருக்கமான அறிமுகத்தைப் பார்ப்போம் எனவே இந்த வீடியோ விரிவுரை AES பிளாக் சைபர் பற்றி ஒழுக்கமான பின்னணியைக் கொண்டிருப்பதாகக் கருதுகிறது மேலும் RSA பப்ளிக் கீ கிரிப்டோசிஸ்டம் பற்றியும் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் எனவே இந்த விரிவுரையில் நாம் காண்பது என்னவென்றால் இந்த மிக வலுவான அல்காரிதத்தை உடைக்க சில தந்திரங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதாகும் உண்மையில் தொடங்க நவீன பிளாக் சைபர் மிகவும் வலுவான அனுமானங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன அவை சீக்ரெட் கீயை தவிர்த்து அல்காரிதம் பற்றி எல்லாவற்றையும் தாக்குபவர் அறிந்திருக்க முடியும் என்ற அனுமானத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது உதாரணமாக தாக்குபவர் முழு என்கிரிப்ஷன் அல்காரிதத்தையும் அறிவார் மேலும் வடிவமைப்பு நேரத்தில் தாக்குபவர் பிளைன் டெக்ஸ்ட் அதனுடன் தொடர்புடைய சைபர் டெக்ஸ்ட் என்ன என்பதையும் தீர்மானிக்க முடியும் என்று நாம் கருதுகிறோம் வலுவான அனுமானங்களும் செய்யப்படுகின்றன அங்கு தாக்குபவர் என்கிரிப்ஷன் செய்ய விரும்பும் பிளைன் டெக்ஸ்ட்டை தேர்வு செய்யலாம் அல்லது பிற சூழ்நிலைகளில் அவர் டிகிரிப்ஷன் செய்ய விரும்பும் சைபர் டெக்ஸ்ட்டை தேர்வு செய்யலாம் இவை அனைத்திலும் தெரியாத ஒரே விஷயம் சீக்ரெட் கீ இப்போது இங்கே தாக்குபவரின் குறிக்கோள் பிளைன் டெக்ஸ்ட்டை கையாள முடியும் சைபர் டெக்ஸ்ட் வெவ்வேறு பிளைன் டெக்ஸ்ட்டை தேர்வுசெய்ய சீக்ரெட் கீ என்ன என்பதை அடையாளம் காணும் நோக்கத்துடன் வெவ்வேறு சைபர் டெக்ஸ்ட்டை தேர்வுசெய்கிறது முழு யோசனையும் என்னவென்றால் சீக்ரெட் கீயை தீர்மானித்தல் அடுத்தடுத்த சைபர் டெக்ஸ்ட் அந்த அல்காரிதத்தின் அடிப்படையில் மற்றும் குறிப்பிட்ட சீக்ரெட் கீயை எளிதில் டிகிரிப்ஷன் செய்ய முடியும் ஏன் நாம் அத்தகைய அனுமானத்தை சரியாக செய்கிறோம் இருந்தாலும் இந்த அனுமானங்களை நாம் செய்கிறோம் ஏனென்றால் விஷயங்களை ரகசியமாக வைத்திருப்பது மிகவும் கடினம் எனவே ரகசியமாக வைக்கப்பட்டுள்ள தகவல்களின் அளவை உண்மையில் குறைக்க விரும்புகிறோம் எடுத்துக்காட்டாக நாம் ஒரு என்கிரிப்ஷன் அல்லது டிகிரிப்ஷன் அல்காரிதத்தைப் பயன்படுத்தினால் தாக்குபவருக்கு இந்த அல்காரிதத்தைப் பற்றி தெரியாது என்று நாம் கருதுகிறோம் மேலும் நமது முழு பாதுகாப்பையும் இந்த குறிப்பிட்ட அனுமானத்தின் அடிப்படையில் அடித்தளமாகக் கொண்டால் தாக்குபவர்கள் உண்மையில் இந்த அல்காரிதத்தைப் பற்றி அறிந்து கொள்ளலாம் மற்றும் அது உண்மையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் அறியலாம் அல்லது குறிப்பிட்ட அல்காரிதத்தை உண்மையில் மாற்றியமைக்க முடியும் ஒரு சுவாரஸ்யமான வழக்கு ஆய்வு A5 1 மற்றும் A5 2 ஆகிய இரண்டு ஸ்ட்ரீம் சைபர்களைப் பற்றியது இந்த ஜோடி ஆரம்பத்தில் ரகசியமாக வைக்கப்பட்டது இந்த அல்காரிதம் மற்றும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பற்றிய கசிந்த தகவல்களின் கலவையானது A5 1 மற்றும் A5 2 ஆகியவை எவ்வாறு உள்ளன என்பதை இப்போது பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இறுதியில் சில ஆண்டுகளுக்குப் பிறகு தாக்குபவர்கள் இந்த அல்காரிதம் எவ்வாறு சரியாக செயல்படுகின்றன என்பதை அடையாளம் காண முடிந்தது மேலும் அவை இந்த அல்காரிதத்தை உடைக்கக்கூடிய கிரிப்ட் அனாலிடிக் தாக்குதல்களை உருவாக்க முடியும் எனவே இது 90 களின் பிற்பகுதியிலும் 2000 களின் முற்பகுதியிலும் இருந்தது அங்கு A5 1 மற்றும் A5 2 இரண்டும் உண்மையில் உடைக்கப்பட்டன இதன் விளைவாக A5 3 எனப்படும் புதிய சைபர் வடிவமைக்கப்பட்டது இப்போது நாம் நடைமுறையில் பயன்படுத்தும் அனைத்து சைபர்கள் இந்த அனுமானத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன எனவே AES RSA A5 3 போன்ற சைபர்கள் அத்தகைய அனுமானத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன தாக்குதல் செய்பவர் என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் பற்றிய அல்காரிதத்தை அறிந்திருக்கிறார் மற்றும் பிளைன் டெக்ஸ்ட்டை மற்றும் சைபர் டெக்ஸ்ட் தேர்வு செய்யலாம் ஒரே ரகசியம் சீக்ரெட் கீ இந்த அனைத்து அனுமானங்களையும் ஆராய்ந்து சைபர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இது எந்தவொரு தாக்குதலும் உருவாக்க மிகவும் திறனற்றதாக இருக்கும் எவ்வாறாயினும் இன்று நாம் பார்ப்பது என்னவென்றால் பாதுகாப்பு வீக்கஸ்ட் லிங்க்ஆக இருந்தாலும் வலுவானது எனவே தாக்குதல் செய்பவர்களுக்கு அல்காரிதத்தை உடைப்பது எப்போதுமே தேவையில்லை என்பதை நாம் காண்கிறோம் ஆனால் முழு அமைப்பிலும் ஒரு வீக்கஸ்ட் லிங்கைக் கண்டுபிடித்து சைபரை உடைக்க வீக்கஸ்ட் லிங்கைப் பயன்படுத்துகிறது எனவே நாம் உண்மையில் பார்க்கும் வீக்கஸ்ட் லிங் சைடு சேனல்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த பொதுவான உருவத்தில் நாம் காண்கிறபடி தாக்குபவர் சரியான வழியில் செல்ல முடியாவிட்டால் அவர் பயன்படுத்தக்கூடியது ஒரு சைடு சேனலாகும் மேலும் குறிப்பிட்ட சைபரை உடைக்க சில மறைமுக தகவல்களைப் பயன்படுத்தலாம் எனவே ஒரு சைடு சேனல் தாக்குதல் மிகவும் சுருக்கமான வழியில் என்ன என்பதற்கான ஒரு சிறிய எடுத்துக்காட்டை எடுப்போம் ஒரு சைடு சேனல் என்கிரிப்ஷன் அல்லது டிகிரிப்ஷன் செய்யப்படும் அல்காரிதத்தை குறிவைப்பது மட்டுமல்லாமல் அந்த குறிப்பிட்ட அல்காரிதத்தை செயல்படுத்துவதையும் குறிவைக்கிறது ஆகவே ஆலிஸ் மற்றும் பாப் நபர்களை நாம் கருத்தில் கொண்டால் அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்புகொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட என்கிரிப்ஷன் அல்காரிதத்தைப் பயன்படுத்துகிறார்கள் என்றால் ஒரு சைடு சேனல் தாக்குபவர் அந்த குறிப்பிட்ட அல்காரிதத்தை செயல்படுத்துதலை பயன்படுத்துவார் இதற்கு உதாரணம் ஆலிஸ் மொபைல் தொலைபேசியில் பாப் உடன் பேசுவதாக நாம் கூறுகிறோம் எனவே ஒரு குறிப்பிட்ட சேனல் தாக்குபவர் இந்த குறிப்பிட்ட சாதனத்திலிருந்து கசியும் சைடு சேனல் தகவல்களை கண்காணிப்பர் சைடு சேனல் தகவலைப் பயன்படுத்தி ஆலிஸ் மற்றும் பாப் இடையேயான தகவல்தொடர்புகளில் பயன்படுத்தப்பட்ட சீக்ரெட் கீயை தாக்குபவர் அடையாளம் காண முடியும் ஆகவே கடந்த 20 முதல் 25 ஆண்டுகளில் கிரிப்டோகிராஃபிக் சைபர்களை உடைக்க ஏராளமான வெவ்வேறு சைடு சேனல்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன எனவே அவற்றில் மிகவும் பொதுவானவை சக்தி நுகர்வு ஆகும் தாக்குபவர் இந்த குறிப்பிட்ட சாதனத்தின் நிலை இருந்தால் அல்லது முடிந்தால் அந்தச் சாதனத்தால் நுகரப்படும் சக்தியைச் சேகரிக்க சாதனம் செய்யும் கணக்கீடுகளைப் பற்றிய தகவல்களை பெற முடியும் இங்குள்ள அடிப்படை உண்மை என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட சாதனத்தால் நுகரப்படும் சக்தி சாதனம் செய்யும் செயல்பாடுகளுடன் தொடர்புடையது எனவே சில செயல்பாடுகள் ஒரு லோட் இன்ஸ்ட்ருக்ஷன்ஸ் அல்லது ஒரு ஸ்டோர் இன்ஸ்ட்ருக்ஷன்ஸ் ஒரு எளிய மூவ் அல்லது கூட்டல் போன்ற பிற வழிமுறைகளுடன் ஒப்பிடும்போது கணிசமாக அதிக சக்தியை எடுக்கும் என்று கூறுகின்றன மிகவும் பிரபலமான பிற சைடு சேனல்கள் ரேடியேஷன் அடிப்படையிலான சைடு சேனல்கள் மற்றும் செயல்பாட்டு நேரம் இதுபோன்ற ஒரு சைடு சேனலை முந்தைய வீடியோவில் பார்த்தோம் அங்கு குறிப்பிட்ட சைபருக்கான செயல்பாட்டு நேரத்தை கண்காணிப்பதன் மூலம் கிரிப்டோகிராஃபிக் சைஃப்பரை எவ்வாறு உடைக்க முடியும் என்பதைக் கண்டோம் எனவே இன்றைய வீடியோ சொற்பொழிவில் ஃபால்ட் தாக்குதல் எனப்படும் சைடு சேனல் தாக்குதலின் மற்றொரு வடிவத்தைப் பார்ப்போம் எனவே ஒரு ஃபால்ட் தாக்குதல் எப்படி இருக்கும் என்பதற்கான மிக எளிய எடுத்துக்காட்டு இங்கே ஆலிஸ் இந்த மெசேஜ் தாக்குதலை என்கிரிப்ஷன் செய்ய விரும்புகிறார் அவர் சீக்ரெட் கீ 00111 ஐ இந்த குறிப்பிட்ட என்கிரிப்ஷன் அல்காரிதத்தில் பயன்படுத்துகிறார் இப்போது இந்த என்கிரிப்ஷன் அல்காரிதம் இது போன்ற சாதனம் மற்றும் இந்த சாதனம் அடிப்படையில் ஆலிஸ் என்கிரிப்ஷன் செய்ய விரும்பும் செய்தியையும் அதனுடன் தொடர்புடைய சீக்ரெட் கீயை யும் பயன்படுத்தி இந்த என்கிரிப்ஷன் அல்காரிதத்தின் செயல்பாட்டிற்கு அனுப்பும் இப்போது இந்தச் செயலாக்கம் இந்தச் சாதனத்திற்குள் இயங்குவதால் சாதனத்தின் சைடு சேனலைக் கண்காணிக்கும் ஒரு தாக்குபவர் நம்மிடம் இருக்கிறார் இந்த குறிப்பிட்ட வழக்கில் தாக்குபவர் ஒரு ஆண்டெனாவைப் பயன்படுத்தியுள்ளார் அல்லது இந்தச் சாதனத்தால் நுகரப்படும் சக்தியைத் தட்டவும் ரேடியேஷன் அல்லது இந்தச் சாதனத்தால் நுகரப்படும் சக்தி போன்ற பிற சைடு சேனல்களை மாற்றும் வகையில் கண்காணிக்கவும் செய்கிறார் எனவே இங்கே எடுத்துக்காட்டாக இந்த வடிவத்தின் இந்த குறிப்பிட்ட பகுதி இந்த சாதனத்திலிருந்து வரும் ரேடியேஷன் ஐ மாற்றும் வகையில் காட்டுகிறது எனவே நாம் இங்கு பார்ப்பது என்னவென்றால் எந்த சீக்ரெட் கீயை செயல்படுத்துகிறது என்பதைப் பொறுத்து ரேடியேஷன் வேறுபடுகிறது ஆகவே இந்த அலைவடிவத்தின் இந்த பகுதியைப் பார்த்து இந்த பகுதியுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் நாம் பார்ப்பது என்னவென்றால் இங்கே குறைபாடுகள் மிக மெல்லியதாக இருக்கும் இங்கு நீண்ட குறைபாடுகள் உள்ளன இந்த உண்மையைப் பயன்படுத்துவதன் மூலம் சீக்ரெட் கீயில் பயன்படுத்தப்பட்டு வரும் பூஜ்ஜியத்திற்கும் இந்த குறிப்பிட்ட சாதன ரேடியேஷன் ஐ கண்காணிப்பதன் மூலம் தாக்குதல் நடத்துபவர் ஒரு முக்கிய பிட் 0 அல்லது ஒரு முக்கிய பிட் 1 என்பதை அடையாளம் காண முடியும் இது ஒரு எளிய பவர் தாக்குதல் என்று அறியப்படுகிறது இது உண்மையில் 90 களின் நடுப்பகுதியில் நிரூபிக்கப்பட்டது அதன் பின்னர் இந்த குறிப்பிட்ட தாக்குதலுக்கு பல்வேறு எதிர் நடவடிக்கைகள் மற்றும் இன்று நாம் காணும் பிரபலமான சாதனங்கள் போன்றவை அத்தகைய தாக்குதலைத் தடுப்பதை எளிதாகக் காணலாம் இருப்பினும் இன்னும் பல அதிநவீன தாக்குதல்கள் நடந்துள்ளன அவை உண்மையில் தடுக்க மிகவும் கடினமாக இருக்கும் பல்வேறு வகையான சைடு சேனல் தாக்குதல்கள் உள்ளன சில பவர் எலெக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் மற்றும் நேர தாக்குதல்கள் அனைத்தும் நான் இன்வாஸிவ் பாஸிவ் தாக்குதல்களுக்கு எடுத்துக்காட்டுகள் இந்த தாக்குதல்கள் பாஸிவ் ஏனெனில் தாக்குபவர் சாதனத்திலிருந்து வெளியேற்றப்படும் சைடு சேனல்களை பாஸிவ் முறையில் கண்காணித்து வருகிறார் மறுபுறம் இன்று நாம் உண்மையில் பார்க்கும் தாக்குதல்கள் நான் இன்வாஸிவ் ஆக்ட்டிவ் தாக்குதல்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே ஃபால்ட் தாக்குதல்கள் என பிரபலமாக அறியப்படும் இந்த தாக்குதல்கள் சீக்ரெட் தகவல்களை சேகரிக்க இரகசியமாக சாதனத்தின் செயல்பாட்டை மாற்றும் எனவே இந்த தாக்குதல்கள் தான் இந்த வீடியோ சொற்பொழிவில் நாம் பார்க்கப்போகிறோம் எனவே ஃபால்ட் இன்ஜெக்ஷன் தாக்குதல்கள் என்றால் என்ன என்று பார்ப்போம் எனவே ஒரு சுருக்கமான பின்னணி ஃபால்ட் இன்ஜெக்ஷன் தாக்குதல்கள் ஆக்ட்டிவ் தாக்குதல்கள் ஆகும் அங்கு ஒரு சாதனத்தில் பிழைகள் தூண்டப்படுகின்றன அது உண்மையில் ஒரு கிரிப்டோகிராஃபிக் செயல்பாட்டைக் கணக்கிடுகிறது அதே நேரத்தில் ஒரு என்கிரிப்ஷன் சாதனத்தால் செயல்படுத்தப்படும் போது தாக்குபவர் சாதனத்தில் ஒரு ஃபால்ட் செலுத்தப்படும்போது சாதனச் செயல்பாட்டில் என்ன நடக்கும் என்பதை கையாளுவார் இயக்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட பாதைகள் மாற்றியமைக்கப்படும் அல்லது தவிர்க்கப்படும் இதன் விளைவாக என்கிரிப்ஷன் அல்லது டிகிரிப்ஷன் வழிமுறையில் இருந்து வரும் வெளியீடு தவறாக இருக்கும் இப்போது தாக்குபவர் இந்த தவறான வெளியீட்டைப் பயன்படுத்தி சீக்ரெட் கீயைப் பற்றிய சீக்ரெட் தகவல்களைப் பெறுவார் எனவே இந்த தாக்குதல் முதன்முதலில் 1996 இல் போனே டெமில்லோ மற்றும் லிப்டன் ஆகியோரால் RSA மீதான மிகவும் பிரபலமான தாக்குதலில் கருத்தரிக்கப்பட்டது பிற்காலத்தில் பிஹாம் உண்மையில் பிளாக் சைபர் மேசை மீது வேறுபட்ட ஃபால்ட் அனாலிசிஸ் தாக்குதலை உருவாக்கியது மேலும் CHES 2002 இல் வெளியிடப்பட்ட ஆண்டர்சனின் ஆப்டிகல் ஃபால்ட் இண்டக்ஷன் தாக்குதல்கள் போன்ற வேறு வகையான ஃபால்ட் தாக்குதல்களும் இருந்தன ஒரு ஃபால்ட் தாக்குதலின் அடிப்படை யோசனை தாக்குதல் நடத்துபவர் ஒரு சாதனத்தை வைத்திருக்கிறார் என்ற அனுமானம் இப்போது தாக்குபவருக்கான இந்த சாதனம் உள்ளுக்குள் ஒரு ப்ளாக் பாக்ஸ் போன்றது இது ஒரு என்கிரிப்ஷன் அல்காரிதத்தைக் கொண்டுள்ளது இது சாதனத்தின் உள்ளே சேமிக்கப்படுகிறது இப்போது தாக்குபவர் பிளைன் டெக்ஸ்ட் ஆக நாம் அழைக்கும் செய்திகளை அனுப்பி இந்த என்கிரிப்ஷன் அல்காரிதத்தை இயக்கி சைபர் டெக்ஸ்டை சேகரிக்க தூண்டுகிறார் தாக்குபவரின் நோக்கம் எப்படியாவது சாதனத்தின் உள்ளே சேமிக்கப்பட்டுள்ள சீக்ரெட் கீயை பிரித்தெடுப்பதாகும் எனவே தாக்குபவர் என்ன செய்வார் என்றால் முதலில் அவர் சில குறிப்பிட்ட செய்தியை உருவாக்கி அதை சாதனத்திற்கு அனுப்பி சாதனத்தில் ஒரு என்கிரிப்ஷன் உருவாக்கும்படி கட்டாயப்படுத்துவார் எனவே சாதனத்தில் என்கிரிப்ஷன் செயல்படுத்தப்படும் என்கிரிப்ஷன் அல்காரிதம் வழியாக செல்லும் செய்தியில் இந்த குறிப்பிட்ட சைபர் டெக்ஸ்டைஃபால்ட் ஃபிரீ சைபர் டெக்ஸ்ட்ஆக நாம் அழைக்கிறோம் அடுத்து தாக்குபவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் அதே செய்தியை மற்றும் அதே பிளைன் டெக்ஸ்டை சாதனத்தில் உள்ள அதே என்கிரிப்ஷன் அல்காரிதம் மூலம் அனுப்புகிறார் ஆனால் இந்த நேரத்தில் சாதனம் அந்த குறிப்பிட்ட செய்தியை என்கிரிப்ஷன் செய்யும் போது தாக்குதல் செய்பவர் இயக்கத்தின் போது ஃபால்ட் செய்வதை தூண்டுவார் இது கணக்கீட்டின் போது ஒரு சில பிட்களை மாற்றிவிடும் அல்லது சில இன்ஸ்ட்ருக்ஷன்ஸ்களைத் தவிர்க்கும் அல்லது இயக்கத்தின் போது என்ன செயல்பாடு செயல்படுத்தப்படுகிறது என்பதைக் கையாளும் இந்த பிழையின் விளைவாக அல்லது பெறப்பட்ட சைஃபர் டெக்ஸ்டை தூண்டும் இந்த பிழையானது தவறாக இருக்கும் இதனால் தாக்குபவரிடம் ஃபால்ட்டி சைபர் டெக்ஸ்ட் இருக்கும் இது அசல் ஃபால்ட் ஃபிரீ சைபர் டெக்ஸ்ட் இல் இருந்து வேறுபட்டதாக இருக்கும் எனவே நம்மிடம் இரண்டு சைபர் டெக்ஸ்ட் ஃபால்ட் ஃபிரீ சைபர் டெக்ஸ்ட் மற்றும் ஃபால்ட்டி சைஃபர் டெக்ஸ்ட்உள்ளது மற்றும் சைபர் டெக்ஸ்ட் இரண்டும் அடிப்படையில் வேறுபட்டவை இப்போது தாக்குபவர் ஃபால்ட் ஃபிரீ சைபர் டெக்ஸ்ட் மற்றும் ஃபால்ட்டி சைஃபர் டெக்ஸ்ட்டை அனாலிசிஸ் செய்வார் இதிலிருந்து சீக்ரெட் கீயைப் பெறுவார் எனவே இங்கு முதலில் கவனிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் உள்ளன முதலில் ஒரு என்கிரிப்ஷன் போது தாக்குபவர் எவ்வாறு ஃபால்ட்டை தூண்டுவார் இரண்டாவதாக ஃபால்ட்டி சைபர் டெக்ஸ்ட் மற்றும் ஃபால்ட் ஃபிரீ சைபர் டெக்ஸ்ட் இல் இருந்து தாக்குதல் நடத்துபவர் எவ்வாறு சீக்ரெட் கீயை அடையாளம் காண்பார் உண்மையில் ஃபால்ட்டைச் செலுத்துவதற்காக இலக்கியத்தில் முன்மொழியப்பட்ட பல வழிகள் உள்ளன அவற்றில் சில மிகவும் மலிவானவை மேலும் நீங்கள் உண்மையில் 1000 டாலருக்கும் குறைவாக அதைச் செய்ய முடியும் மற்ற நுட்பங்கள் ஃபால்ட் இன்ஜெக்ஷன் மிகவும் விலை உயர்ந்தவை எனவே விலையுயர்ந்த வழிகள் இதுபோன்ற தோற்றத்தைக் கொண்டிருக்கும் அங்கு நாம் லேசர் வைத்திருப்போம் எனவே தாக்குபவர் ஆர்வமுள்ள இந்த குறிப்பிட்ட சாதனத்தில் லேசர் மற்றும் ஃபையர் லேசரில் சாதனத்தை வைப்போம் இப்போது இந்த லேசர் சாதனத்திற்கு ஒரு குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டும்போது சைஃப்பரின் கணக்கீட்டின் போது சில பிட்களை மாற்றி அதனால் ஃபால்ட்டைத் தூண்டும் இதேபோல் மின் நுகர்வுகளில் குறைபாடுகளை செலுத்துவதன் மூலமோ அல்லது அந்த குறிப்பிட்ட சாதனத்திற்கான கடிகார மூலத்தில் ஒரு தடுமாற்றம் இருப்பதன் மூலமோ ஒரு ஃபால்ட் தூண்டப்படலாம் எனவே மின் நுகர்வுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும்போது என்ன நடக்கிறது என்றால் இந்த தடுமாற்றம் அல்லது இந்த தடுமாற்றம் மீண்டும் சாதன நிலையை மாற்றினால் தவறான கணக்கீடு ஏற்படும் இதேபோல் சாதனத்திற்கான கடிகார மூலத்தில் உள்ள ஒரு தடுமாற்றம் அந்த அமைப்பின் செயல்பாடு அல்லது ஹோல்டு வைலேஷன் ஒரு ஃபால்ட்டை புகுத்த உருவாக்கலாம் ஒரு சாதனத்தின் வெப்பநிலையை அதிகரிப்பதைப் போன்ற வெப்பநிலையைப் பயன்படுத்துவது போன்ற பிற நுட்பங்களும் சாதனத்தில் ஃபால்ட்டைத் தூண்டும் என்று நமக்குத் தெரியும் இருப்பினும் சோதனையானது வெப்பநிலையைப் பயன்படுத்தி ஃபால்ட்டைச் செலுத்துவது சக்தி தடுமாற்றம் அல்லது கடிகார தடுமாற்றத்தின் நுட்பங்களுடன் ஒப்பிடுகையில் மிகவும் கடினம் எனவே இது கடிகார தடுமாற்றத்தைப் பயன்படுத்தி ஃபால்ட் இன்ஜெக்ஷன்க்கான ஒரு எடுத்துக்காட்டு இங்கே நாம் வைத்திருப்பது AES செயல்படுத்தலாகும் இப்போது இந்த AES செயல்படுத்தல் ஒரு பிளைன் டெக்ஸ்டையும் சீக்ரெட் கீயையும் எடுத்து உங்களுக்கு ஒரு சைபர் டெக்ஸ்டை வழங்குகிறது இப்போது இந்த AES செயல்படுத்தல் ஒரு கடிகார மூலத்தையும் ரீசெட் சிக்னல்களையும் உள்ளீடாக எடுத்துக்கொள்கிறது இப்போது இந்த AES ஐ செயல்படுத்தும்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஃபால்ட்டைத் தூண்டுவதற்காக ஒரு மல்டிபிளெக்சரை வைத்திருக்கிறோம் இது மெதுவான கடிகாரத்திற்கும் வேகமான கடிகாரத்திற்கும் இடையில் மல்டிபிளெக்ஸ் செய்கிறது ஆகவே தாக்குபவர் ஒரு ஃபால்ட்டைத் தூண்ட விரும்பும் போதெல்லாம் இந்த மல்டிபிளெக்சருக்கான இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட வரியின் மதிப்பை 0 முதல் 1 வரை மாற்றி அதன் மூலம் ஒரு ஃபால்ட்டைத் தூண்டுவார் எனவே இந்த சாதனத்தின் பெயரளவிலான செயல்பாட்டில் பொதுவாக என்ன நடக்கும் என்றால் நம்மிடம் ஒரு மெதுவான கடிகாரம் இருக்கும் இதன் பொருள் இந்த மல்டிபிளெக்சருக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட வரி பூஜ்ஜியமாகும் எனவே நீங்கள் மெதுவாக கடிகாரம் வழியாக செல்வீர்கள் மற்றும் AES மெதுவான கடிகாரத்தில் செயல்படுகிறது இப்போது தாக்குபவர்கள் 1 க்கு மாறும்போது ஒரு வேகமான கடிகாரத்தை நாம் AES கடிகார உள்ளீட்டிற்குள் தள்ளுவோம் சிறிது நேரத்தில் AES வேகமான கடிகாரத்தைப் பயன்படுத்தி மிக அதிக விகிதத்தில் செயல்படுகிறது எனவே இந்த வேகமான கடிகாரம் இந்த AES சுற்றுவட்டத்தில் பல்வேறு கேட்களின் அமைப்பை மீறுகிறது மற்றும் ஃபால்ட்டி வெளியீட்டை விளைவிக்கிறது இப்போது இந்த ஃபால்ட்டி வெளியீடு இந்த AES ஹார்ட்வர் இன் வெளியீட்டிற்கு தள்ளப்படுகிறது இதன் விளைவாக ஃபால்ட்டி சைபர் டெக்ஸ்ட் உருவாகிறது இங்கே இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை ஒரு ஃபால்ட் இன் விளைவைக் காட்டுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் முன்னிலைப்படுத்தினால் அது 0x2829E இன் மதிப்பைக் கொண்டிருப்பதைக் காண்கிறோம் எனவே இது ஃபால்ட் இல்லாதபோது ஏற்படும் விளைவாகும் இப்போது நாம் கடிகாரம் தடுமாற்றத்தின் காரணமாக ஃபால்ட்டை புகுத்தினால் 282 இன் இந்த மதிப்பு 292 ஆக மாற்றியமைக்கப்படுகிறது எனவே இங்கே நாம் கவனிப்பது என்னவென்றால் ஒரு பிட் உண்மையில் மாறிவிட்டது எனவே இங்கே 8 க்குப் பதிலாக இது 9 ஆக மாறியுள்ளது இந்த குறிப்பிட்ட நிப்பலின் LSB பிட் உண்மையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது மற்றும் தூண்டப்பட்ட ஃபால்ட் காரணமாக இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது எனவே பல்வேறு வகையான ஃபால்ட் மாடல்கள் உள்ளன மிகவும் பொதுவான ஒன்று பிட் ஃபால்ட் மாடல் எனவே இங்கே ஒரு பிட் ஃபால்ட் மாடலை நாம் கண்டிருக்கிறோம் அங்கு சரியாக ஒரு பிட் ஒரு பிட் ஃபால்ட் மாடலைமாற்றியமைத்துள்ளது இங்கே ஒரு உதாரணம் காணப்படுகிறது பிட் ஃபால்ட் மாடலில் 8823124345 மதிப்பைக் கொண்ட சைஃப்பரில் உள்ள நிலை தாக்குபவர் ஒரு பிட் மூலம் மாற்றியமைக்கப்பட்டதைப் போல இங்கே ஒரு பிட் மீது ஒரு ஃபால்ட்டை மிகத் துல்லியமாக செலுத்த முடியும் என்று நாம் கருதுகிறோம் உதாரணமாக இங்கே 23 இப்போது 33 ஆகிவிட்டது இது 1 பிட் ஆகும் இது சைபர் நிலையை மாற்றியுள்ளது எனவே இதை ஒரு பிட் ஃபால்ட் மாடல் என்று அழைக்கிறோம் மற்றொரு ஃபால்ட் மாடல் பைட் ஃபால்ட் மாடல் என்று அழைக்கப்படுகிறது இந்த முழு ஸ்டேட்டிலும் 1 பைட் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது எனவே 8823124345 போன்றது 8836124345 ஆக மாறியுள்ளது அடிப்படையில் இந்த 23 ஆனது 36 ஆகிவிட்டது எனவே இங்கே அனுமானம் இந்த குறிப்பிட்டத்திற்குள் 23 இன் பைட் மற்ற 255 வெவ்வேறு மதிப்புகளில் ஏதேனும் ஒன்றாக மாறக்கூடும் ஆனால் மற்ற பைட்டுகள் 88 12 43 மற்றும் 45 போன்றவை ஃபால்ட் ஆல் பாதிக்கப்படாது எல்லாவற்றிலும் மிகவும் நடைமுறைக்குரிய மூன்றாவது ஃபால்ட் மாடல் பல பைட் ஃபால்ட் மாடல் ஃபால்ட் ஒரு பைட்டுக்கு மட்டும் கட்டுப்படுத்தப்படவில்லை என்பதை இங்கே காண்கிறோம் மாறாக அது உண்மையில் 1 பைட்டுக்கு மேல் பரவக்கூடும் எனவே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் 23 ஐ 36 ஆக மாறிவிட்டது இதேபோல் 45 இந்த பல ஃபால்ட்களால் 33 ஆக மாறியுள்ளது இந்த ஃபால்ட் மாடல்கள் உண்மையில் தாக்குபவரின் சிக்கலான தன்மையையும் சக்தியையும் பாதிக்கின்றன ஏனென்றால் தாக்குபவர் ஒரு பிட் ஃபால்ட்டை புகுத்த முடிந்தால் அது துல்லியமாக 1 பிட் ஃபால்ட் ஆக மாறும் பின்னர் தாக்குதல் மிகவும் எளிதானதாக இருக்கும் இதுபோன்ற ஒரு பிட் ஃபால்ட்டை உட்செலுத்துவது நடைமுறையில் மிகவும் கடினம் மறுபுறம் பல பைட் ஃபால்ட்டை உட்செலுத்துவது மிகவும் எளிதானது மற்றும் தாக்குபவர் அத்தகைய பல பைட் ஃபால்ட்டை மிக எளிதாக செலுத்த முடியும் இருப்பினும் சீக்ரெட் தகவல்களை பிரித்தெடுப்பது பல பைட் ஃபால்ட் மாடலில் மிகவும் கடினம் இங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால் நாம் பல பைட் ஃபால்ட்டில் இருந்து ஒரு பிட் ஃபால்ட் மாடலுக்கு செல்லும்போது தாக்குதல் மிகவும் எளிதானது மறுபுறம் இதனால் தாக்குதலின் நடைமுறை குறையத் தொடங்குகிறது எனவே பல பைட் மாடலைப் பயன்படுத்தும் தாக்குதல்கள் பிட் ஃபால்ட் மாடலைப் பயன்படுத்தும் தாக்குதல்களுடன் ஒப்பிடுகையில் மிகவும் நடைமுறைக்குரியவை துல்லியமாக ஒரு பிட்டில் ஃபால்ட்களை புகுத்துவதை காட்டிலும் பல பைட்டுகளில் ஃபால்ட்களைச் செலுத்துவது எளிதானது எனவே RSA பப்ளிக் கீ சைஃப்பரில் பிரபலமான ஃபால்ட் தாக்குதலைப் பார்ப்போம் இப்போது RSA டிகிரிப்ஷன் இதுபோன்று இயங்குகிறது நம்மிடம் சைபர் டெக்ஸ்ட் y உள்ளது ஒரு a என்ற சீக்ரெட் கீயை ரீசெட் செய்கிறோம் இதனால் y a mod n பிளைன் டெக்ஸ்ட் x ஐ உங்களுக்கு வழங்கும் பொதுவாக ஒரு மதிப்பு மிகவும் பெரியதாக இருக்கும் இது 1024 பிட் டிக்ரிப்சனைச் சுற்றி இருக்கும் இது ஒரு அதிவேக வழிமுறையுடன் செய்யப்படுகிறது பின்னர் உங்களுக்கு x இன் மதிப்பைக் கொடுக்கும் இப்போது ஒரு குறிப்பிட்ட மற்றும் மிக எளிமையான ஃபால்ட் தாக்குதலைப் பார்ப்போம் அங்கு தாக்குபவர் 1 பிட் தீர்மானிக்க முடியும் அது பிரைவேட் கீயின் 1 பிட் a ஆகும் பொதுவாக a மதிப்பு மிகப் பெரியதாக இருக்கும் இது சுமார் 1024 பிட் இப்போது தாக்குபவர் என்ன செய்வார் என்றால் அவர் முதலில் ஒரு பிட் ஃபால்ட் மாடலைக் கருத்தில் கொள்வார் அங்கு இந்த RSA டிகிரிப்ஷன் h செயல்பாட்டின் போது 1 பிட் 0 முதல் 1 வலதுபுறம் செல்லும்படி கட்டாயப்படுத்துகிறது எனவே ஒரு பிட் 0 ஆக இருந்தால் அவர் ஒரு பிட் ஃபால்ட்டை செலுத்தி அந்த குறிப்பிட்ட பிட்டை 1 ஆக மாற்றுவார் மறுபுறம் அந்த ith பிட்டில் உள்ள a மதிப்பு 1 ஆக இருந்தால் தாக்குதல் செய்பவர்களின் ஃபால்ட் அந்த a மதிப்பை 0 க்குச் செல்ல கட்டாயப்படுத்தும் a மதிப்பு 0110 க்குச் சமம் என்று சொல்லலாம் மற்றும் ith பிட்டில் i ஆனது 2 மதிப்பைக் கொண்டிருக்கும் பிட் ஃபால்ட் மாடலைக் கருத்தில் கொள்கிறோம் எனவே தாக்குபவர் இந்த குறிப்பிட்ட பிட்டை குறிவைக்கிறார் அவரது லேசர் பீம்மை இந்த பிட்டில் கவனம் செலுத்தி இந்த பிட்டை 1 மதிப்பிலிருந்து 0 இன் ஃபால்ட் மதிப்பாக மாற்றுகிறார் இது a இன் ஃபால்ட் மதிப்பு a ஆனது சாதனத்தில் உட்பொதிக்கப்பட்டிருப்பதால் தாக்குபவருக்கு அதன் மதிப்பு தெரியாது என்பதை நினைவில் கொள்க மாறாக இந்த பிட்டை மாற்றக்கூடிய ஒரு ஃபால்ட்டை எவ்வாறு புகுத்தலாம் என்பதை அவர் எப்படியாவது கண்டுபிடித்திருக்கலாம் எனவே பிட்டின் மதிப்பு என்னவென்று தெரியாமல் தாக்குபவர் எப்படியாவது இந்த பிட்டின் ith மதிப்பை மாற்ற ஒரு ஃபால்ட்டை செலுத்தியுள்ளார் ஆகவே இந்த குறிப்பிட்ட உதாரணத்தை நாம் எடுத்துள்ளோம் அதில் a இரகசியமான ஒன்று 0110 மதிப்பைக் கொண்டுள்ளது மேலும் ஃபால்ட் இன்ஜெக்ஷன் காரணமாக தாக்குதல் நடத்தியவர் எப்படியாவது ஒரு மதிப்பை 0010 ஆக மாற்றுகிறார் இப்போது ஃபால்ட் செலுத்தப்படாதபோது டிகிரிப்ஷன் இயல்பாகவே நடைபெறுகிறது x அடிப்படையில் 2 0110 mod n என்ற y மதிப்பை கொண்டிருக்கும் அதே நேரத்தில் ஃபால்ட் செலுத்தப்பட்டால் அவர் ஒரு ஃபால்ட் மதிப்பைப் பெறுவார் இதை நாம் 20010mod n என y க்கு குறிக்கிறோம் எனவே நாம் அடையாளம் காண்பது என்னவென்றால் x மற்றும் x இன் மதிப்பு வேறுபட்டதாக இருக்கும் இப்போது தாக்குபவர் தனது நிலையில் x மற்றும் x என்ற இரண்டு மதிப்புகளை வைத்திருப்பதால் இந்த ith பிட்டின் அசல் மதிப்பு 1 ஆக இருக்க வேண்டும் என்பதை அவர் அடையாளம் காண வேண்டும் அவ்வாறு செய்ய நாம் கவனிக்கும் முதல் விஷயம் என்னவென்றால் நாம் a a செய்யும் போது 6 2 ஐப் பெறுவோம் இது அடிப்படையில் 4 ஆகும் மறுபுறம் ஒரு a 2 இன் மதிப்பைக் கொண்டிருப்பதாகக் கூறுவோம் இது ஒரு ஃபால்ட்டை புகுத்துகிறது இதில் ஒரு நிபந்தனை உள்ளது இப்போது a 2 இன் மதிப்பைக் கொண்டிருப்பதாகக் கருதி 2 இடத்திற்கு சமமான ஒரு ஃபால்ட்டை உட்செலுத்துவதன் மூலம் தாக்குபவர் எப்படியாவது a இன் மதிப்பைக் 6 க்கு மாற்ற முடியும் இப்போது இந்த குறிப்பிட்ட வழக்கில் அவர் a a 2 6 ஆக இருக்க வேண்டும் இது 4 சமமாக இருக்கிறது எனவே நீங்கள் இங்கே காண்பது என்னவென்றால் a a 2 I க்கு சமம் இந்த விஷயத்தில் I இன் மதிப்பு 2 அல்லது 2 I எனவே அசல் மதிப்பு 1 அல்லது 0 என்பதைப் பொறுத்து 2 I அல்லது ஒரு 2 I இன் நேர்மறையான மதிப்பைப் பெறும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இருப்பினும் தாக்குபவர் வைத்திருப்பது x மற்றும் x மட்டுமே எனவே இந்த வித்தியாசத்தை 2 I அல்லது 2 I எவ்வாறு பெறுவது எனவே இதைச் செய்யும்படி அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் x ஐ எடுத்துக்கொள்கிறார் அதை அவர் x ஆல் பின்வருமாறு வகுக்கிறார் நம்மிடம் x உள்ளது மற்றும் அதை xஆல் வகுக்க வேண்டும் எனவே அடிப்படையில் நீங்கள் y a mod n ஐ y a mod n ஆல் வகுக்கிறீர்கள் இது ஒன்றுமில்லை y a a mod n ஆகும் இங்கே ith பிட் 1 இன் மதிப்பைக் கொண்டிருந்தால் இது அடிப்படையில் y 2 I mod n அல்லது அவர் y 2 I mod n இன் மதிப்பைப் பெறுவார் எனவே x மற்றும் x ஐப் வகுப்பது அவருக்கு y 2 I mod n அல்லது y 2 I mod n இன் மதிப்பைக் கொடுக்கும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே தாக்குபவர் y இன் மதிப்பை அறிந்திருக்கிறார் மற்றும் அது சைபர் டெக்ஸ்ட் ஆகும் மேலும் அவர் y 2 I mod n மற்றும் y 2 I இன் மதிப்பு என்ன என்பதை முன்கூட்டியே கணக்கிட முடியும் கொடுக்கப்பட்ட x மற்றும் x வைத்து அவர் இது இந்த வழக்கா அல்லது அந்த வழக்கா என்பதை தீர்மானிக்க முடியும் மேலும் இது ith பிட் 1 அல்லது 0 ஆக இருக்கிறதா என்பதை ஊகிக்க முடியும் இந்த வழியில் தாக்குபவர் 1 பிட் சீக்ரெட் கீயைப் பெறுவார் இதேபோல் பொய்யான ஒவ்வொரு பிட்டையும் செலுத்துவதன் மூலம் தாக்குபவர் மெதுவாக சீக்ரெட் கீயின் ஒவ்வொரு பிட்டையும் மீட்டெடுக்க முடியும் இங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த தாக்குதல் மிகவும் எளிதானது தாக்குபவர் RSA இன் சீக்ரெட் கீயில் 1 பிட் ஃபால்ட்டை துல்லியமாக செலுத்த முடியும் எனவே இந்த தாக்குதலின் நடைமுறைத்தன்மையைப் பார்ப்பது அவ்வளவு எளிதானது அல்ல ஏனெனில் பிட் பொய்யை உட்செலுத்துவது முதலில் கடினம் மேலும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் தாக்குபவர் அதிக எண்ணிக்கையிலான ஃபால்ட்களை செலுத்த வேண்டியிருக்கும் எனவே 1024 பிட் என்று கூறினால் சீக்ரெட் கீயை முழுமையாக மீட்டெடுக்க அவர் 1024 பிட் பொய்யை செலுத்த வேண்டும் எனவே RSA மீது மேலும் பல ஃபால்ட் தாக்குதல்கள் நடந்துள்ளன அவை மிகவும் திறமையானவை மற்றும் RSA சாதனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சீக்ரெட் கீயை மிகவும் திறமையாக பெற முடிந்தது ஆனால் நாம் அந்த விவரங்களுக்கு செல்ல மாட்டோம் ஆர்வமுள்ள வாசகர்கள் இதைத் தொடர்ந்து வரும் ஆவணங்களைப் பின்பற்றி பல்வேறு தாக்குதல்களை தெரிந்து கொள்ளலாம்